மீண்டும் வரவேற்கிறேன் இது லெக்சர் 53 இன்று ஆர்டர் 1 மற்றும் டிகிரி 1 கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்கள் குறித்து மீண்டும் நமது விவாதத்தைத் தொடருவோம் இன்றைய டாபிக் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்கள் முக்கியமாக இந்த எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களின் அறிமுகத்தையும் அதன் தீர்வுகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதையும் பார்ப்போம் எனவே எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்கள் யாவை இந்த M மற்றும் N ஆகியவை x மற்றும் y இன் சார்புகளாக இருந்து fxy என்ற ஒரு சார்பு dfxyMdxNdy என்ற நிபந்தனையை பூர்த்தி செய்யும்படி இருக்குமானால் இந்த MdxNdy0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் என்கிறோம் f என்ற சார்பின் டிஃபரன்ஷியல் என்ன என்று இரண்டு வேரியபிள் கால்குலஸில் நாம் ஏற்கனவே விவாதித்ததை நினைவுபடுத்திக்கொள்ளலாம் எனவே இந்த f என்ற சார்பின் டிஃபரன்ஷியல் ∂f∂xdx∂f∂ydyMdxNdy எனவே இதன் பொருள் என்னவென்றால் இப்போது நாம் தேடுவது f என்ற ஒரு சார்பு அதன் டிஃபரன்ஷியல் சரியாக இந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் அல்லது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் இடது பக்க மதிப்பு ஆகும் அவ்வாறு கிடைத்தால் அதை எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் என்கிறோம் இதுபோன்ற ஒரு f கிடைத்தால் இண்டெக்ரேட் செய்வது எளிதாகிறது ஏனெனில் இடது பக்கம் f ன் டிஃபரன்ஷியல் உள்ளது அதை இண்டெக்ரேட் செய்யும்போது f மட்டும் கிடைக்கிறது எனவே இறுதியாக f கான்ஸ்டண்ட் என கிடைக்கிறது எனவே இங்கு முக்கியமான வேலை கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனுக்கு எக்ஸாக்ட் சமமான டிஃபரன்ஷியல் கொண்ட இந்த f சார்பை கண்டுபிடிப்பதே ஆகும் எனவே ஏற்கனவே விவாதித்ததுபோல இந்த f ன் டிஃபரன்ஷியல் என்பது ∂f∂xdx∂f∂ydyMdxNdy ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் MdxNdy0 எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனாக இருக்க போதுமானதும் அவசியமானதுமான நிபந்தனை ∂M∂y∂N∂x ஆகும் எனவே இந்த M இன் பார்ஷியல் டெரிவேட்டிவ் இங்கே இந்த N இன் பார்ஷியல் டெரிவேட்டிவ்க்கு சமமாக இருக்க வேண்டும் இது போதுமான நிபந்தனை மட்டுமல்ல அவசியமானதும் கூட எனவே ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனாக இருக்க போதுமானது அவசியமானது என இரண்டுக்கும் தேவையான நிபந்தனை நம்மிடம் உள்ளது எனவே இது ஒரு மிக முக்கியமான ரிசல்ட் என்பதால் அதற்கான ப்ரூஃப்ஐ காண்போம் முதலில் இந்த நிபந்தனை அவசியமானது என்று வைத்துக் கொள்வோம் கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனாக இருந்தால் ∂M∂y∂N∂x எனவே முதலில் எக்ஸாக்ட் என எடுத்துக்கொண்டு மற்றொரு பக்கத்தை நிரூபிப்போம் இப்போது இந்த சமன்பாடு எக்ஸாக்டாக இருந்தால் M dx N dy க்கு சமமான டிஃபரன்ஷியல் கொண்ட f இருக்கும் இதன் டிஃபரன்ஷியல் ∂f∂xdx∂f∂ydy ஆகவே ∂f∂xdx∂f∂ydyMdxNdy இப்போது கெழுக்களை சமப்படுத்துவதால் M∂f∂x மற்றும் N∂f∂y என பெறுகிறோம் இப்போது இந்த f சார்பு இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் வரை தொடர்ச்சியான சார்பு இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்கிறோம் ஏனென்றால் இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ்களை சமப்படுத்த விரும்புகிறோம் ஆகவே அவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம் இதனால் ∂M∂y2f∂y∂x⟹∂M∂y∂N∂x என பெறுகிறோம் இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் வரை தொடர்ச்சியான சார்பு என எடுத்துக்கொண்டு டிஃபரன்ஷியேஷன் ஆர்டரை மாற்றியமைக்கும்போது 2f∂x∂y என கிடைக்கிறது 2f∂x∂y என்பது ∂N∂x என்பதே ஆகும் எனவே 2f∂x∂y ஐ ∂N∂x என எடுக்கிறோம் ஆகவே ∂M∂y ஆனது ∂N∂xக்கு சமமாக உள்ளது எனவே இது அவசியமான நிபந்தனையாகும் ஏனெனில் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எக்ஸாக்ட் என எடுத்துக்கொண்டு ஆரம்பித்தோம் இந்த நிபந்தனை கிடைத்திருக்கிறது இப்போது நாம் அடுத்த பக்கத்தை பார்ப்போம் அதாவது இந்த நிபந்தனை இருந்தால் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எக்ஸாக்ட் என்பதை நிரூபிக்கலாம் அதன் மூலம் இந்த நிபந்தனை போதுமானது மற்றும் அவசியமானது என நிரூபிக்கப்படுகிறது எனவே கொடுக்கப்பட்ட நிபந்தனை போதுமானது என நிரூபிக்கலாம் அதாவது இந்த நிபந்தனை இருப்பதாக எடுத்துக்கொண்டு டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எக்ஸாக்ட் என நிரூபிக்கலாம் எக்ஸாக்ட் என்பதை நிரூபிக்க fxy என்ற ஒரு சார்பை பெற வேண்டும் அதன் டிஃபரன்ஷியல் MdxNdy க்கு சமமாக இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு சார்பை நிர்மாணித்தல் கொஞ்சம் தியரியாக இருக்கும் gxy∫Mdx என எடுக்கிறோம் இதுவே f ஐ நிர்மாணிக்கும் செயல்முறை எனவே gஎன்பது M ன் இண்டெக்ரலாக எடுத்துக்கொள்கிறோம் இதன் அர்த்தம் g ன் டெரிவேட்டிவ் M ஆக இருப்பதாகும் எனவே ∂g∂x என்பது M என கிடைக்கிறது இப்போது MdxNdy க்கு சமமான டிஃபரன்ஷியல் உள்ள f நிர்மாணிக்கும் முன்னர் முதலில் N ∂g∂y ஐ எடுத்துக்கொள்ளவும் இதில் N கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனில் உள்ளது அதனுடன் ∂g∂y ஐ கழிக்கிறோம் இது y மட்டும் கொண்ட சார்பாகும் இதன் அர்த்தம் இதை x ஐப் பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது 0 கிடைக்கும் ஆகவே இது x இல்லாத y மட்டும் கொண்ட சார்பாகும் எனவே இப்போது gxy∫Mdx ∂g∂xM ஆகியவை இருக்கின்றன மற்றும் இந்த சார்பின் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ∂xN ∂g∂y0 என்பதை இப்போது காட்ட முடியும் இதனால் இது y மட்டும் கொண்ட சார்பு என நிரூபிக்கலாம் எனவே இப்போது இது ∂N∂x 2g∂x∂y எனவே மீண்டும் இரண்டாவது ஆர்டர் டெரிவேட்டிவ் வரை தொடர்ச்சியான சார்பு என எடுத்துக்கொண்டு டிஃபரன்ஷியேஷன் ஆர்டரை மாற்றியமைக்கும்போது 2g∂x∂yஎன்பது 2g∂y∂xஆகும்

எனவே முதலில் எக்ஸாக்ட் என்பதை சரிபார்க்க வேண்டும் எக்ஸாக்ட் என்று தெரிந்தவுடன் இந்த f ஐ நிர்மாணிக்க வேண்டும் அதன் டிஃபரன்ஷியல் கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் Mdx Ndy க்கு சமமாக இருக்க வேண்டும் அது எக்ஸாக்ட் ஆக இல்லாவிட்டால் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வைப் பெற வேறு வழியைக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது MdxNdy0 எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனாக இருக்கும்போது அதன் தீர்வை கண்டுபிடிப்பது பற்றி ஒரு முக்கிய குறிப்பு எக்ஸாக்ட் என்று நமக்குத் தெரிந்தவுடன் df 0 என கிடைக்கிறது ஏனெனில் df MdxNdy 0 ஆகவே f ன் டிஃபரன்ஷியல் 0 ஆக இருப்பதால் fகான்ஸ்டண்ட் என எழுதலாம் எனவே f c என பெறுகிறோம் இதுதான் இந்த எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வாக நாம் தேடும் தொடர்பு மீண்டும் கவனிக்க f சார்பை நாம் தியரி வழியே நிர்மாணித்தபடி இதில் ஒரு டெர்ம் Mdxன் இண்டெக்ரல் ஆகும் வேறு என்ன பெற முடியும் அடுத்து N ∂g∂y என்பது y மட்டும் உள்ள சார்பு என நிரூபித்து f சார்பின் மற்றொரு டெர்ம் N ∂g∂yன் இண்டெக்ரலாக அடைந்தோம் எனவே எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனாக இருக்கும்போது அதன் தீர்வை இங்கே நேரடியாக எழுதலாம் MdxN ∂g∂ydyc இரண்டாவது டெர்ம் எவாலுயேட் செய்ய கொஞ்சம் கடினமானது முதலில் g ஐ எடுத்து ∂g∂y ஐ கண்டுபிடித்து அதை N ல் இருந்து நீக்குகிறோம் இவ்வாறு கிடைப்பது y மட்டும் கொண்ட சார்பு என தெரியும் இதன் அர்த்தம் என்னவெனில் N ல் இருந்த x கொண்ட சார்புகள் அனைத்தும் நீக்கப்பட்டு விட்டன ஆகவே N ல் இருக்கும் x இல்லாத y மட்டும் கொண்ட சார்பு மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதனுடைய y ஐ பொறுத்த இண்டெக்ரலை தீர்வில் எடுக்கிறோம் எனவே N ∂g∂yஎன்பது y மட்டும் கொண்ட சார்பு Mdxx இல்லாத N ன் டெர்ம்கள்dyc இந்த நேரடி ஃபார்முலா மூலம் f கண்டுபிடிக்கலாம் இது இல்லாமலும் வேறு வழிகளிலும் கண்டுபிடிக்கலாம் என்பதை சில உதாரணங்கள் மூலம் பார்க்கலாம் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எக்ஸாக்ட் என்று தெரிந்தவுடன் fஐ கண்டுபிடிக்க வேண்டும் அதன் டிஃபரன்ஷியல் கொடுக்கப்பட்ட சமன்பாடாக இருக்க வேண்டும் இந்த f கண்டுபிடிக்க மற்றொரு முறையான அணுகுமுறை உள்ளது அப்போது இந்த நேரடி ஃபார்முலா தேவையில்லை ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் x2 4xy 2y2dxy2 4xy 2x2dy0 Mx2 4xy 2y2 Ny2 4xy 2x2 ∂M∂y 4x 4y∂N∂x எனவே எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் இதனால் fxy என்ற ஒரு சார்பு கீழ்க்கண்டவாறு கிடைக்கும் dfxy∂f∂xdx∂f∂ydy MdxNdy எனவே f ன் டிஃபரன்ஷியல் கீழ்க்கண்டவாறு இருக்கும் ∂f∂xx2 4xy 2y2 ∂f∂yy2 4xy 2x2 எனவே இந்த இரண்டு தொடர்புகள் நம்மிடம் உள்ளன ∂f∂xx2 4xy 2y2 ∂f∂yy2 4xy 2x2 x ஐ பொறுத்து இண்டெக்ரேட் செய்வதால் fx33 2x2y 2xy2c1 y ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் செய்வதால் ∂f∂y 2x2 4xyc1y y2 4xy 2x2 ⟹c1yy2 ⟹c1yy33c2 தீர்வு fc3 எனவே f கிடைத்தவுடன் f கான்ஸ்டண்ட் என தீர்வை எழுதலாம் எனவே தீர்வு fc3 ஆக இருக்கும் நாம் ஏற்கனவே c2 ஐ பயன்படுத்தியதால் இங்கு c3 என எடுக்கிறோம் c1yy33c2 என்பதை fx33 2x2y 2xy2c1 என்பதில் சப்ஸ்டிடியூட் செய்யலாம் பின்னர் c2 மற்றும் c3 ஐ சேர்த்து ஒரே கான்ஸ்டண்டாக c என எழுதலாம் மேலும் சமன்பாட்டை 3 ஆல் பெருக்கலாம் ⟹x33 2x2y 2xy2y33c2c3 x3 6xyxyy3c எனவே f ஐ கண்டுபிடித்து இறுதியாக டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வை எழுதலாம் இப்போது கேள்வி என்னவென்றால் சமன்பாடு எக்ஸாக்ட்டாக இல்லாதபோது அதே செயல்முறையை இங்கே பின்பற்றினால் எந்த கட்டத்தில் நமக்கு பிரச்சினை வருகிறது அல்லது அத்தகைய f கிடைப்பதில்லை என்பதை நாம் எங்கே உணர்கிறோம் எனவே தவறுதலாக அந்த நேரடியான அணுகுமுறையைப் பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என விவாதிக்கலாம் அதற்கு முன்பு நாம் முன்னர் எழுதியுள்ள ஒரு நேரடி சூத்திரமும் உள்ளது அதை பயன்படுத்தி தீர்வு காணலாம் கொடுக்கப்பட்ட சமன்பாடு x2 4xy 2y2dxy2 4xy 2x2dy0 இதன் தீர்வை நாம் நேரடியாக இப்படி எழுதலாம் MdxtermofNnotcontainingxdyc எனவே இது x2 4xy 2y2dxy2dyc ⟹x33 2x2y 2xy2y33c எனவே எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வைப் பெற இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தலாம் இப்போது முன்னர் நான் ஆரம்பித்த விவாதத்திற்கு செல்லலாம் அதாவது சமன்பாடு எக்ஸாக்ட்டாக இல்லாதபோது f என்ற சார்பு கிடைப்பதில்லை ஆனால் தவறுதலாக மேலே குறிப்பிட்ட செயல்முறையை இங்கே பின்பற்றினால் எந்த கட்டத்தில் நமக்கு பிரச்சினை வருகிறது அல்லது அத்தகைய f கிடைப்பதில்லை என்பதை நாம் எங்கே உணர்கிறோம் உதாரணமாக 3xyy2dxx2xydy0 என்பது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் இல்லை ஆனால் அதை சரிபார்க்காமல் மேலே குறிப்பிட்ட செயல்முறையில் f என்ற சார்பை கண்டுபிடிக்க முயன்றால் என்ன நடக்கும் என பார்க்கலாம் எனவே இங்கே ∂M∂y∂N∂x ஐ சரிபார்க்க இது அப்படி கிடைக்கவில்லை எனவே சமமாக இல்லை கொடுக்கப்பட்ட சமன்பாடு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் அல்ல ⟹3x2y≠2xy ஆனால் மேலே குறிப்பிட்ட செயல்முறையில் f என்ற சார்பை கண்டுபிடிக்க முயன்றால் ∂f∂x3xyy2 ∂f∂yx2xy எனவே இந்த இரண்டு நிபந்தனைகளுடன் இப்போது x ஐ பொறுத்து இண்டெக்ரேட் செய்யலாம் அதனால் f32x2yy2xc1 ∂f∂y32x22yxc1y x2xy c1y x22 xy⏟dependsonxy இடது பக்கம் இது y மட்டும் உள்ள சார்பு என்று சொல்கிறோம் ஆனால் வலது பக்கம் சார்பில் x ம் இருக்கிறது இதற்கு முன்பு இவ்வாறு கிடைக்கவில்லை எக்ஸாக்ட்டாக இருந்தால் இப்படி நடக்காது எனவே இங்கே வலது பக்கம் x மற்றும் y ஐப் பொறுத்தது மேலும் இந்த சமன்பாட்டை நம்மால் தீர்க்க முடியாது ஏனெனில் அது எக்ஸாக்ட்டாக இல்லை இடது பக்கம் y மட்டும் உள்ள சார்பு என்று உள்ளது ஆனால் வலது பக்கம் x மற்றும் y ஐப் பொறுத்த சார்பு இருக்கிறது எனவே இது தீர்க்க இயலாததாக இருக்கிறது எனவே f என்ற சார்பை நாம் கண்டுபிடிக்க முடியாது இங்கே இவ்வாறு செய்ததன் காரணம் எக்ஸாக்ட்டாக இல்லாதபோது இந்த மெத்தட்ஐ செய்தால் இந்த இடத்தில் இப்படி பிரச்சினை வரும் என்பதை காட்டுவதற்குதான் முடிவாக ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனாக இருக்க போதுமானதும் அவசியமானதுமான நிபந்தனை ∂M∂y∂N∂x என அறிந்து கொண்டோம் அவ்வாறு எக்ஸாக்ட்டாக இருக்கும்போது M dx N dy க்கு சமமான டிஃபரன்ஷியல் கொண்ட f இருக்கும் df MdxNdy 0 ஆகவே fகான்ஸ்டண்ட் என எழுதலாம் எனவே f c என இந்த எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வை பெறலாம் என பார்த்தோம் அதற்கான செயல்முறையும் பார்த்தோம் dfxyMdxNdy SOLUTION fc டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எக்ஸாக்ட்டாக இல்லாத போது தீர்வை எவ்வாறு பெறலாம் என அடுத்த லெக்சர்களில் பார்க்கலாம் இவையே இங்கே பயன்படுத்தப்பட்ட ரெஃபரென்ஸ்கள் கவனித்ததற்கு நன்றி